மும்முனை abc ac சிக்னல்களை α ß ac சிக்னல்களுக்கு மாற்றுவதை பற்றி விவாதித்தோம் மேலும் α ß சிக்னல்களை ஐ d q சிக்னல்களுக்கு மாற்றுவதையும் விவாதித்தோம் இது d q டொமைனுக்கான இரண்டு கட்ட ஏசி சிக்னல்கள் d q என்பது டி சி சிக்னல்கள் இப்போது நாம் தலைகீழ் திசையில் மாற்ற முடியும்dq to α ß α ß to abc எனவே இந்த தலைகீழ் மாற்றத்தை பார்ப்போம் எனவே முதலில் dq to α ß ஐ எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம் அதாவது dc டொமைனிலிருந்து இரண்டு கட்ட ஏசி டொமைனுக்கு α ß ஒருங்கிணைப்பில் ஒரு திசையன் என்பதை dq ஒருங்கிணைப்பு அமைப்பில் திசையன் உருமாற்ற காரணி ej𝜌 ஆல் பெருக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் இங்கு 𝜌 என்பது α ß ஒருங்கிணைப்பு அமைப்புக்கும் dq ஒருங்கிணைப்பு அமைப்புக்கும் இடையிலான கோணம் இதை rd jrq Cos𝜌 j Sin𝜌 என விரிவுபடுத்தி மேலும் விரிவாக்கலாம் உங்களிடம் rdCos𝜌 rq Sin𝜌 உள்ளது இது உண்மையான பகுதியாக இருக்கும் மற்றும் கற்பனையான பகுதி rd Sin𝜌 rq Cos𝜌 எனவே இது rα ஐ குறிக்கும் இது rß ஐ குறிக்கும் மேலும் நீங்கள் rα jrß என்று சொல்லலாம் எனவே மேட்ரிக்ஸ் வடிவத்தில் நான் rα rß பின்வருமாறு எழுத முடியும் rd Cos𝜌 உள்ளே வருகிறதுமற்றும் இரண்டாவது உறுப்பிற்கு இங்கே r ß மைனஸ் Sin𝜌 Sin𝜌 மற்றும் Cos𝜌 திசையன் ஆகியவற்றை பிரதியீடு மற்றும் உள்ளீட்டு திசையன் rd rq என குறிப்பிடுகிறோம் எனவே rd rq ஐ வைத்து இந்த உருமாற்ற மேட்ரிக்ஸைப் பயன்படுத்தி நான் rα rß ஐ பெற முடியும் எனவே இது dq ஒருங்கிணைப்பு அமைப்பில் உள்ள திசையன் குறிப்பை அறிந்து r ß ஒருங்கிணைப்பு அமைப்பில் உள்ள ஒரு திசையன் குறிப்பை உங்களுக்கு அளிக்க முடியும் இவற்றை α ß ஒருங்கிணைப்பு வரைந்து காட்சிப்படுத்தலாம் இது α மற்றும் ß மற்றும் நான் dq அச்சையும் வரைவேன் இது d மற்றும் q செங்குத்து ஆகும் இப்போது dq ஒருங்கிணைப்பு அமைப்பு α ß ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து ஒரு கோணத்தால் இடம்பெயர்ந்துள்ளது இந்த ρ என்பது ஒரு மாறும் கோணம் ஆகும் ρ ωt 50 Hz அதிர்வெண்ணில் மாறுபடும் என்று சொல்லலாம் இப்போது எனக்கு இரண்டு திசையன்கள் இருப்பதைக் கவனியுங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி d அச்சில் ஒரு rd மற்றும் q அச்சில் மற்றொரு rq உள்ளது இப்போது இந்த இரண்டு திசையன்கள் rd மற்றும் rq ஐ வைத்து இதன் பயன் திசையன் இந்த வகையில் நீங்கள் பெறுவீர்கள் இப்போது இந்த விளைவு திசை என்னை αß ஒருங்கிணைப்பு அச்சுகளுடன் அமையுமாறு வைக்கலாம் எனவே நீங்கள் அதை α அச்சுடன் பிரித்து கொண்டால் அதன் விளைவாக α அச்சில் வீழ்ச்சியும் நீங்கள் rα ஐப் பெறுவீர்கள் இதை ß அச்சில் வீழ்ச்சியை பார்த்தால் நீங்கள் rß பெறலாம் எனவே இந்த rd மற்றும் rq ஐ உள்ளீடாக rα rß என்பது வெளியீடாக கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த மாற்றம் அதைச் செய்துள்ளது rd மற்றும் rq என்பது உள்ளீடு இவை தெரிந்தால் இந்த உருமாற்றத்தைப் பயன்படுத்தி rα மற்றும் rß ஐக் கண்டுபிடிப்போம் இதற்கு dq ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் α ß ஒருங்கிணைப்பு அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான கோணம் ρ அறியப்பட வேண்டும் இப்போது αß ஒருங்கிணைப்பில் உள்ள ஒரு திசை என்னை மூன்று கட்ட abc ஒருங்கிணைப்பு முறைக்கு எவ்வாறு மாற்றுவது என்பது பற்றி விவாதிப்போம் இப்போது ஒரு படத்தின் மூலம் விளக்கலாம் அதைப் புரிந்துகொள்வது எளிது இந்த இரண்டு செங்குத்தான அச்சுகள் α அச்சு மற்றும் ß அச்சு ஆகியவற்றை நாம் வரைகிறோம் 1200 இடைவெளியில் 3 abc ஒருங்கிணைப்பு அச்சுகளையும் வரைகிறேன் எனவே இது α அச்சுக்கு ஏற்ப ஒரு அச்சு இது b அச்சு இது c அச்சு எனவே b அச்சுகள் 1200 அல்லது 2π 3 என அச்சில் இருந்து இடம்பெயர்ந்து உள்ளது b c அச்சு 4π 3 அல்லது 2400 அச்சுகளிலிருந்து இடம்பெயர்ந்து உள்ளது இப்போது நீங்கள் ஒரு தன்னிச்சையான திசையனை α β ஒழுங்கமைப்பில் அமைக்கும்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் இந்த திசையன் நீங்கள் இங்கே α மற்றும் β காட்டப்பட்டுள்ளபடி குறிப்பிடவும் இப்போது இந்த திசையன்கள் R Rα Rβ என்று சொல்லலாம் இப்போது இந்த திசையன்கள் a b c ஒருங்கிணைப்பு அமைப்பில் மாற்றப்பட வேண்டும் மேலும் அவை ra rb மற்றும் rc திசையன்களாக மாற்றப்பட வேண்டும் திசையன்கள் இந்த மூன்று அச்சுகளிலும் உள்ளன எனவே நீங்கள் rα rβ ஐ ra rb rc க்கு எவ்வாறு மாற்றுவது எனவே இப்போது முதல் rα எடுத்துக்கொள்வோம் ra என்பது a அச்சுடன் உள்ள ஒரு திசையன் ஆகும் இப்போது a அச்சில் திசையன்களுக்கு பங்களிக்கும் rβ மற்றும் rα இன் கூறுகள் என்ன rα முழுமையாக பங்களிக்கிறது ஏனெனில் α மற்றும் a ஒரே கோட்டில் உள்ளன β அச்சு α அச்சுக்கு செங்குத்தானது ஆகும் எனவே a ம் செங்குத்தாகும் a அச்சுகளுடன் rβ இன் எந்த கூறுகளும் இல்லை எனவே இது 0 எனவே இங்கு β இன் கூறு 0 ஆகும் எனவே ra என்பது rα சமம் ஆகும் இப்போது b அச்சில் உள்ள rb கூறு என்ன இப்போது வீழ்ச்சி rα ஐ b அச்சில் குறிக்கலாம் எனவே இது b அச்சில் வீழ்ச்சி செய்யப்பட்ட மதிப்பாக இருக்கும் இப்போது இங்கே இந்த பகுதி நான் கர்சரில் காண்பிப்பது போல b அச்சுக்கு அதன் வீழ்ச்சியினால் rα ஆல் பங்களிக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் இது b அச்சின் எதிர்மறை பகுதியில் விழுகிறது இப்போது இந்த கோணம் 600 அது எப்படி 600 அதை நீங்கள் பார்க்கலாம் a அச்சில் இருந்து b இடம்பெயர்ந்துள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் இந்த கோணம் 1200 ஆகும் எனவே மீதமுள்ள கோணம் 600 ஆக இருக்கும் ஆகவே rα வின் பங்களிப்பை minus rα cos π 3 அல்லது cos என்று நான் சொல்ல முடியும் ஏனெனில் இது நிழல் அச்சு இப்போது நாம் Rβ ஐ எடுத்து b அச்சுக்கு செங்குத்தாக செல்ல விடுகிறோம் எனவே இந்த கூறு b அச்சில் R β கூறுகளின் வீழ்ச்சியாக இருக்கும் இது உண்மை பக்கத்தில் உள்ளது எனவே நீங்கள் Rβ ஐ எழுதலாம் இந்த கோணம் 300 ஆகும் ஏனெனில் b அச்சில் இருந்து a அச்சு இது ஒட்டுமொத்தமாக 1200 β இங்கு 90 இல் உள்ளது எனவே இது 30 ஆக இருக்கும் எனவே இது cosπ 6 எனவே Rα கழித்தல் cos π 3 என்பது கழித்தல் ½ π 3 என்பது √ 32 இப்போது rc rc திசையன் என்றால் என்ன எனவே rα இன் வீழ்ச்சியை c அச்சுக்கு எடுத்துக்கொள்வோம் எனவே இது ஒரு கூறு இந்த கோணம் 600 ஆகும் எனவே rα cos π 3 இப்போது இது c அச்சின் நிழல் பகுதியில் விழுகிறது எனவே கழித்தல் குறி உள்ளது பின்னர் c அச்சுக்கு rβ இன் வீழ்ச்சி இது rβ கூறு இது மீண்டும் கழித்தல் அச்சு rβ cos π 6 எதிர்மறையில் விழுகிறது ஏனெனில் இந்த பகுதி 30 டிகிரி ஆகும் எனவே இப்போது நீங்கள் cos π 3 மற்றும் cos π 6 க்கான மதிப்புகளை வைக்கும்போது உங்களுக்கு rα 12 rβ √3 2 கிடைக்கிறது இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் உள்ளது அதை நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு மாற்றத்தின்போது திசையன்களை abc to αβ க்கு மாற்றியமைத்தபோது a b c என்பவை ஓர் அலகு எண்கள் மற்றும் sine அலைகள் ra rb rc ஓர் அலகு எண்களும் ஒன்றுக்கொன்று 1200 கட்ட இடைவெளி உள்ள சைன் அலைகள் αβ களத்தில் வீச்சு 32 ஆக இருந்தது எனவே நீங்கள் தலைகீழ் உருமாற்றம் செய்யும்போது αβ களத்தில் மதிப்பு 1 ஐ வைத்திருக்கும்போது அது abc டொமைனில் 23 ஆக இருக்கும் எனவே அந்த திருத்தம் செய்ய நீங்கள் ஒவ்வொரு திசையன்களையும் 23 ஆல் பெருக்கலாம் ஏனென்றால் இப்போது rα இது ஒரு வீச்சு என்றால் அது 23 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே அவை ஒவ்வொன்றும் 23 ஆல் பெருக்கப்படுகின்றன அதிலிருந்து இயற்கணித சேர்த்தல் காரணமாக 32 கிடைக்கும் நீங்கள் abc இலிருந்து αβ களத்திற்கு மாற்றும்போது வரும் αβ ஒருங்கிணைப்பு அமைப்பில் ஓர் அலகு என்பது 32 அலைவீச்சு கொண்ட சைனாக மாறும் அதேபோல் நாம் தலைகீழ் உருமாற்றம் செய்யும்போது αβ ஒருங்கிணைப்பு அமைப்பில் ஒரு யூனிட் சைன் a b c ஒருங்கிணைப்பு அமைப்பில் 23 மடங்கு வீச்சாக மாறும் எனவே இப்போது நீங்கள் அதை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வைக்கும்போது எனக்குத் தேவையானது ra rb rc மற்றும் உருமாற்ற அணி என்ன அதைப் பார்க்கலாம் இப்போது rα ஐ 23 ஆக மாற்றலாம் எனவே 23 r β கூறு 0 இப்போது 12 x 23 என்பது 13 ஆகவும் √3 2 x 23 என்பது 1 √3 ஆக இருக்கும் இது 13 மற்றும் 1 √3 ஆக இருக்கும் எனவே இது αβ ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இது αβ ஆயத்தொகுதிகளில் ஒரு திசையனை மாற்றுவதற்கான எங்கள் உருமாற்ற மேட்ரிக்ஸாக இருக்கும் தீர்க்கப்பட்ட கூறுகள் rα மற்றும் rβ ஆகியவை இந்த உருமாற்ற மேட்ரிக்ஸைப் பயன்படுத்தி மூன்று கட்ட ஏசி அளவுகள் ra rb rc ஆக மாற்றலாம் எனவே இப்போது சுருக்கமாக முதலில் abc to αβ மாற்றத்திற்கு என்ன செய்வது என்று நமக்கு தெரியும் abc என்பது 3 கட்ட சைன் αβ என்பது இரண்டு கட்ட ஏசி அலை வடிவங்கள் எனவே மூன்று கட்ட ஏசி முதல் இரண்டு கட்ட ஏசி மாற்றம் எனப்படும் அடுத்து αβ முதல் dq வரை மாற்றம் செய்ய வேண்டும் நாம் என்ன செய்வது αβ என்பது இரண்டு கட்ட ஏசி ஆகும் dq ஒருங்கிணைப்பு அமைப்பு ஒத்த கட்டத்துடன் இணைந்து திசையனுடன் சுழல்கிறது எனவே dq ஒருங்கிணைப்பு அமைப்பில் வீழ்ச்சி செய்யப்பட்ட திசையன்கள் DC ஆக தோன்றும் எனவே இது இரண்டு கட்ட DC களமாக மாறுகிறது எனவே இது முன்னோக்கிய மாற்றம் தலைகீழ் உருமாற்றத்தையும் நாம் கொண்டிருக்கலாம் dq to αβ இந்த dq to αβ மாற்றத்தில் dq ஒருங்கிணைப்பு அமைப்பில் உள்ள DC அளவுகள் αβ ஒருங்கிணைப்பு அமைப்பில் இரண்டு கட்ட ac அளவுகளாக மாற்றப்படுகின்றன எனவே அது இரண்டு கட்ட DC இலிருந்து இரண்டு கட்ட AC மாற்றம் ஆகும் இப்போது நான்காவது ஒன்று αβ இருந்து abc ஆக உள்ளது அதைத்தான் நாங்கள் கடைசியாக மாற்றி இருந்தோம் அவை இரண்டு கட்ட AC ஏசியில் இருந்து மூன்று கட்ட AC ஏசி க்கு மாற்றுவது எனவே நாம் ஒரு வகை மாறிகள் அல்லது சைனூசாய்டல் சிக்னல்கள் அல்லது 3 கட்ட சைனூசாய்டல் சிக்னல்களை 120 டிகிரி இடைவெளியில் எடுத்து கொண்டு இரண்டு கட்டங்களுக்கும் இரண்டு கட்டங்களுக்கு டி க்கும் பின்னர் டி க்கு இரண்டு கட்ட ஏ இந்த மாற்றத்தைப் பயன்படுத்தி இரண்டு கட்ட ஏசி முதல் 3 கட்ட ஏசி வரை உருமாற்றங்கள் செய்யலாம் இவை மின் தொகுப்பு உடன் dq அச்சு கட்டுப்பாட்டில் பயன்படுத்தப்படும் முக்கிய மாற்றங்கள் ஆகும் நாம் இப்போது மின் தொகுப்பு இணைக்கப்பட்ட மாறுதிசையாக்கி அமைப்புக்கு செல்வோம் இந்த மாற்றத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதை பார்க்கப் போகிறோம்